காலை வணக்கம்

எனவே அந்த பொருளில் ஒரு சிறிய ஸ்கேனரை எங்கு வேண்டுமானாலும் நகர்த்த முடியும் இது ஒரு டேபிள் டாப் ஸ்கேனர் இது ஆய்வகத்தில் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது இது பிக்ஸா LPX600 மாடல் ஸ்கேனர் ஸ்கேனர் எங்கும் நகர முடியாது நாம் ஸ்கேன் செய்ய வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை ஸ்கேனருக்குள் வைத்திருக்க வேண்டும் இங்கு ஸ்கேன் நடைபெறும் இந்த விவரக்குறிப்புகளுடன் இது ஒரு சிவப்பு ஒளி ஸ்கேனர் ஆகும் இது LPX 600 மாடலாகும் மேஜை அளவு 254 mm ஒரு சமதளப் பரப்பு ஸ்கேனிங்கின் அதிகபட்ச ஸ்கேனிங் பகுதி அகலம் 254 மிமீ மற்றும் உயரம் 406 ஆகும் எனவே ரோட்டரி ஸ்கேனிங்கிற்கு விட்டம் மீண்டும் ஒரே மாதிரியாகவும் மற்றும் உயரமும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதில் இரண்டு வகையான scanning உள்ளது ஒன்று plane மற்றோன்று rotary Plane scanning ல் மேஜை நிலையானது Rotary scanning ல் மேஜை சுழலும் தன்மை உடையதாக இருக்கும் இந்த மென்பொருளிலிருந்து இந்த விருப்பங்களை நாம் தேர்ந்தெடுக்கலாம் அந்த டாக்டர் பிக்ஸா மென்பொருளும் அதே விற்பனையாளரால் வழங்கப்படும் எனவே சமதளப் பரப்பு ஸ்கேனிங்கிற்கு இது எந்த திசையை ஸ்கேன் செய்கிறது என்பதை மறுபரிசீலனை செய்து துல்லியம் பிளஸ் மைனஸ் 0 05mm ஆகும் இதன் மூலம் சமதளப் பரப்பு ஸ்கேனிங்கிற்கான திசையில் 0 2 முதல் 254 மிமீ உயர திசையில் 0 2 முதல் 246 மிமீ ரோட்டரி ஸ்கேனிங் சுற்றளவு சுருதி 0 18 முதல் 3 63 mm உயர திசை இது இந்த சுருதி உண்மையில் முந்தைய விரிவுரையில் நான் குறிப்பிட்டதைப்போல எனவே இதற்கு சிறிது நேரம் தேவை இவை விவரக்குறிப்புகள் லேசரின் அலைநீளம் 645 முதல் 650 நானோ மீட்டர் அதிகபட்ச வெளியீடு 390 மைக்ரோ வாட்களுக்கும் குறைவாக உள்ளது சென்சார் அல்லாத காண்டாக்ட் லென்ஸ் சென்சார்கள் ஸ்பாட் சராசரி முக்கோண முறை இங்கே பயன்படுத்தப்படுகிறது முக்கோண மறுபக்கம் பொறியியல் முறை பயன்படுத்தப்படுகிறது இது இந்த ஸ்கேனரின் செயல்பாட்டின் ஒரு கொள்கையாகும் எனவே மேஜை சுழற்சி வேகம் 9 ஆர் இந்த விவரக்குறிப்புகள் அனைத்தும் இங்கே உள்ளன எனவே முக்கியமான விவரக்குறிப்புகள் இடைமுகம் யூ பி யிலும் தரவைப் பெறலாம் மற்றும் மின் நுகர்வு 20 டிகிரி மட்டுமே மற்றும் அது வேலை செய்யும் வெப்பநிலை 10 முதல் 40 டிகிரி வரை இருக்கும் மற்ற விவரக்குறிப்புகள் இங்கு நீங்கள் காணலாம் எனவே கையடக்க ஸ்கேனரின் விஷயத்தில் ஊறவைக்கும் நேரம் லேசருக்கு வெப்பமடைவதற்கான வெப்பநிலையாகும் இந்த விஷயத்தில் ஊறவைக்கும் நேரம் வேறுபடும் வெவ்வேறு நோக்குநிலைகளின் கீழ் வேறுபடும் ஏனெனில் கேமரா செங்குத்து திசையில் நகர்கிறது மேலும் மேசையை நகர்த்த வேண்டும் இது சிஎன்சி இயந்திரங்களில் இருக்கும் ஹோமிங்கிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது எனவே இந்த வேறுபாடு அது அளவீடு செய்கிறது அல்லது அது 400 மற்றும் 6 மற்றும் மில்லிமீட்டர் உயரத்திற்கு செல்ல முடியுமா அல்லது முழு ஸ்கேனிங் 254 மில்லிமீட்டர் வரை நடக்குமா என்பதை எல்லா பரிமாணங்களையும் சரிபார்க்கவும் எனவே இது அடுத்த நேரத்தில் நடக்கிறது எங்களிடம் ஒரு நீல பட்டன் உள்ளது இது ஸ்கேனரில் இருக்கும் பட்டனாகும் இதை நாங்கள் மாற்றும்போது நீங்கள் கவனிக்கலாம் இவை பட்டனிலிருந்து வரும் விவரக்குறிப்புகள் அல்லது அறிகுறிகள் ஒரு பட்டன் இருண்டதாக இருக்கும்போது வெளிச்சம் இல்லை என்று பொருள் இது வெளிர் நீலமாக இருக்கும்போது power முடக்கப்படும் இது சிவப்பு மற்றும் இது நீலம் இது நீல நிறமாக இருக்கும்போது ஒரு நேரத்தில் இரண்டு பொத்தான்களை ஒளிரச் செய்வதாகும் மேலும் இயந்திரத்தை துவக்க செயலில் உள்ளது துவக்கம் என்பது இயந்திரம் தொடங்குகிறது என்று பொருள் எனவே ஸ்கேனிங் துவங்கும்போது ஸ்கேனிங் நடக்கிறது அது ஒரு நேரத்தில் ஒளிரும் மற்றும் அது வெளிர் நீலமானது இது வெளிர் நீல நிறமாகவும் இயக்க ஒளி இருட்டாகவும் இருக்கும் இது விளக்குகளின் இயக்கம் எனவே ஒளியின் இயக்கம் இருண்டதாக இருந்தால் ஸ்கேனிங் சாத்தியமாகும் அது ஸ்டாண்ட் ஸ்கேனிங்கிற்கு தயாராக உள்ளது இது தொடங்குகிறது இங்கு ஸ்கேனிங் நடக்கிறது மற்றும் மற்றும் ஒளிரும் ஒளி நீலம் மற்றும் சிவப்பு விளக்கு கூட இருக்கிறது மற்றும் இயக்கம் இருட்டாக இருக்கிறது என்றல் சில பிழைகள் உள்ளது என்று பொருள் ஒரு நேரத்தில் 2 பட்டன்கள் ஒளிரும் போது இயக்கம் கடிகார திசையில் இருக்கும் இரண்டு பட்டன்கள் ஒளிரும் என்றால் அது செயல்முறையைத் தூண்டுவதாகும் ஒரு பொத்தான் ஒளிர்கிறது என்றால் ஸ்கேனிங் தொடங்கப்பட்டு கடிகார திசையில் நகரும் என்று பொருள் எனவே இயந்திரத்தை தொடங்கப்படும் போது அறிகுறிகளைக் கவனிப்போம் எனவே இது ஸ்கேனரின் உட்புறம் இது டேபிள் டாப் இது ரோட்டரி டேபிள் எனவே இங்கு கேமரா நிலையானதாக இருக்கிறது இதுதான் ரிசீவர் இது உள்ளே இருக்கிறது இங்கே ரிசீவர்ஐ நான் பெரிதாக்கி உங்களுக்குக் காட்டுகிறேன் இது தான் ரிசீவர் பெறுதல் இந்த கேமரா மற்றும் ரிசீவர் 45 டிகிரி கோணத்தில் உள்ளன எனவே சில விவரக்குறிப்புகள் கேமராவிற்கும் பெறுநருக்கும் ரிசீவர் கும் இடையிலான உகந்த கோணம் 45 டிகிரி ஆகும் எனவே இங்கு என்ன நடக்கிறது இது சி எம்மில் நான் சொன்னது போல் துண்டு துண்டாக உள்ளது எங்களிடம் வெவ்வேறு துண்டுகள் உள்ளன எங்களிடம் வட்டத்திற்கு 4 தொடர்பு புள்ளிகள் இருந்தன பின்னர் நாங்கள் எங்கள் probe ஐ அதிகமான உயரத்தில் எடுத்துக்கொண்டோம் ஒரு இடைவெளியில் மற்றொரு 4 புள்ளிகள் உள்ளன எனவே இது எங்களிடம் வெவ்வேறு துண்டுகள் இருப்பதைப் போன்றது இது ஒரு பட்டியல் இல்லை ஒன்றுடன் ஒன்று இல்லை எனவே இவை அனைத்தும் நாம் கொடுக்கும் 2 உயரங்களுக்கிடையேயான தூரம் என்ன அல்லது சுற்றளவிலும் உள்ளது என்பதைப் பொறுத்தது ரோட்டரி பொருளைப் பற்றி பேசும்போதும் தேவையைப் பற்றி பேசும்போதும் ஓரளவு உள்ளது தூரத்தைப் பற்றி நாம் இப்போது பேசும் பொருள் உயரம் மற்றும் நீளம் அவற்றுக்கிடையேயான pitch என்ன என்பதைப் பொறுத்தது ஆனால் இவை வெவ்வேறு பக்கங்கள் போன்ற வெவ்வேறு துண்டுகள் சீரமைக்கப்பட்டு பின்னர் அவை ஒரு திடமான பொருளுக்கு கொண்டு வரப்படுகின்றன எனவே இதுதான் இங்கே நடக்கிறது எனவே பெரிதாக்கப்பட்ட பார்வையில் இது கேமரா என்பதை நீங்கள் காணலாம் மேலும் தொலைவில் இங்கே ஒரு ரிசீவர் உள்ளது இது கேமரா இது இப்போது 45 டிகிரியில் சரி செய்யப்பட்ட கேமரா கேமரா செயல் படுத்தப்படும்பொழுது இதன் சரியான கோணம் 45 டிகிரி ஆகும் ஆனால் நாம் வெவ்வேறு கோணங்களைக் கூட கொண்டிருக்கலாம் ஆனால் இங்கே கையேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி கோணம் 20 டிகிரிக்கு குறைவாக இருக்கக்கூடாது நீங்கள் ரோட்டரி மேஜை யைப் பார்த்தது போல ரிசீவருக்கும் கேமராவிற்கும் இடையிலான கோணம் 20 டிகிரிக்கு குறைவாக இருந்தாலும் பொருள் தொகுதிக்கு வெளியே செல்லக்கூடாது இது 406 மிமீ இது சரியில்லை இது இந்த நிலை வரை ஸ்கேன் செய்யும் எனவே இந்த நிலைக்கு மேலே இது ஸ்கேன் செய்யாது இந்த விஷயத்தை ஸ்கேன் செய்யாது எனவே மேசை மற்றும் உயரத்திற்கு அப்பால் நீண்டுகொண்டிருக்கும் எந்தவொரு பொருளையும் ஸ்கேன் செய்ய முடியாது லேசர் கற்றை ஒரு ஆழமற்ற கோணத்தில் தாக்கும் ஒரு பகுதியையும் இந்த கோணத்தில் ஸ்கேன் செய்ய முடியாது இது ஸ்கேன் செய்யக்கூடிய குறைந்தபட்ச கோணம் 20 டிகிரி ஆகும் மேலும் பொருள் ஒரு fabric காக இருக்க முடியாது அது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையில் கடினமான fabricயைக் பொருள்களை ஸ்கேன் செய்ய முடியாது ஒப்பீட்டளவில் மென்மையான மேற்பரப்பு கொண்ட ஒரு பொருளை ஸ்கேன் செய்ய ஏற்றது எனவே இது பரவாயில்லை இது சரியில்லை இது மென்மையான மேற்பரப்பைக் கொண்டுள்ளது இதை ஸ்கேன் செய்யலாம் இதை ஸ்கேன் செய்ய முடியாது ஏனெனில் இது ஒளியை மீண்டும் receiverக்கு பிரதிபலிக்காது வேறு சில உதவிக்குறிப்புகள் பொருள்களை ஸ்கேன் செய்வது கடினமாக இருக்கலாம் ஏனெனில் அது வகை மற்றும் பிற தனித்திரத்தின் காரணமாக உருவாக்கப்படுகிறது இது ஒரு வெளிப்படையான பொருள் இதை ஸ்கேன் செய்ய முடியாது தெளிவான அல்லது வெளிப்படையான பொருளை ஸ்கேன் செய்ய முடியாது ஒளியை அவற்றின் வழியாக செல்ல அனுமதிக்காத பொருட்களை ஸ்கேன் செய்யலாம் இது போன்ற இருண்ட வண்ண பொருள்கள் மீண்டும் ஒரு கருப்பு பொருள் முந்தைய விரிவுரையில் நான் குறிப்பிட்டது இது கருப்பு நிறம் இது ஒளியைக் உரியும் எனவே இதை ஸ்கேன் செய்ய முடியாது எனவே முந்தைய விரிவுரையில் காணப்படுவது போல் இருண்ட வண்ண பொருளை ஸ்கேன் செய்ய முடியாது இது கருப்பு நிறம் மற்றும் இதை ஸ்கேன் செய்ய முடியாது பிரகாசமான நிறத்தை மட்டுமே ஸ்கேன் செய்ய முடியும் சில நேரங்களில் நீல நிறத்தை அதன் இருள் காரணமாக ஸ்கேன் செய்ய முடியாது எனவே பளபளப்பான பொருட்களை ஸ்கேன் செய்ய முடியாது முந்தைய விளக்கக்காட்சியில் அலுமினியம் இருந்ததால் இது ஒரு பளபளப்பானது என்பதை நீங்கள் காணலாம் எனவே இதை ஸ்கேன் செய்ய முடியாது எனவே ஸ்கேன் செய்ய சில கோட் அல்லது சில ப்ரைமர் கோட் அல்லது சில டெவலப்பரைப் பயன்படுத்த வேண்டியுள்ளது சில சந்தர்ப்பங்கள் இவை இந்த 3 நிகழ்வுகளிலும் நாம் டெவலப்பரை சரியாகப் பயன்படுத்தலாம் எனவே இது போலி இது காகத்தின் பொம்மை இது உண்மையான காகம் அல்ல ஏனெனில் இது ஒரு சிவப்பு விளக்கு இது மனிதர்களுடனோ அல்லது விலங்குகளுடனோ தொடர்பு கொண்டால் தீங்கு விளைவிக்கும் அதனால்தான் ஒரு மூடிய அறையில் ஸ்கேனிங் செய்யப்படுகிறது எனவே இவை சில குறிப்புகள் அல்லது ஸ்கேனிங்கிற்கான சில கட்டுப்பாடுகள் எனவே இதை தான் நாம் இங்கே ஒரு ஸ்கேன் செய்யப் போகிறோம் இது புனித உருவம் எனவே இது ஒரு புனித உருவத்தின் மாதிரி மற்றும் இது அனைத்தும் வெள்ளை நிறத்தில் உள்ளது எனவே இதை எளிதாக ஸ்கேன் செய்யலாம் இங்கு எந்த கோட் அல்லது டெவலப்பரையும் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை அதை நாங்கள் பணி மேஜை யின் மையத்தில் வைத்து இதை ஸ்கேன் செய்ய முயற்சிப்போம் அதை இங்கே வைப்போம் அதை மேஜை யின் சரியான பக்கத்தில் வைக்க முயற்சிப்போம் இப்போது கேமரா ஒளியை செலுத்தும் மற்றும் ரிசீவர் ஒளியை மீண்டும் பெறும் அது ஸ்கேன் துவங்கப் போவதால் இந்த அறையின் கதவை மூடுவோம் மாதிரியை அறைக்குள் வைத்திருப்பதன் மூலம் நீல நிறத்தை காணலாம் இது சிவப்பு தீங்கு விளைவிக்கும் கதிர்களைக் கட்டுப்படுத்த முடியும் பட்டன் ஐ இயக்கும்போது செயல்முறையின் தூண்டுதல் நடக்கும் மாதிரி வைக்கப்பட்டுள்ள மேஜை சுழலத் தொடங்குகிறது மற்றும் கேமரா மேலும் கீழும் நகரும் சில ஒளி வந்து திரும்பி வருகிறது இந்த steps இயந்திரம் சரியாக செயல்படுவதை உறுதி செய்கிறது இரண்டு விளக்குகள் இங்கே ஒளிரும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இப்போது நாம் ஸ்கேனரைத் தொடங்கி கணினி இடைமுகத்திற்கு வருகிறோம் இங்கே எங்களிடம் டாக்டர் பிக்ஸா மென்பொருள் உள்ளது அதற்கான குறுக்குவழி இது எனவே இதைக் கிளிக் செய்வோம் எனவே நீங்கள் அங்கு கிளிக் செய்து இந்த இடைமுகம் திறக்கப்படும் போது பொருளை ஸ்கேன் செய்ய உதவும் மென்பொருள் இது எனவே ஸ்கேன் செய்ய இது ஒரு பெரிய பட்டனாகும் இங்கே பச்சை பட்டனைக் கிளிக் செய்க இந்த பட்டனைக் கிளிக் செய்வோம் இந்த பட்டனைக் கிளிக் செய்யும் போது அது சில விருப்பங்களை கேட்கின்றது ரோட்டரி மற்றும் plane ஸ்கேனிங் கேட்கிறது நாம் ரோட்டரி விருப்பத்தைத் தேர்ந்தெடுக்கும்போது இது கிட்டத்தட்ட spherical அல்லது cylinder மற்றும் சிறிய மாற்றங்களுடன் மென்மையான வளைவுகளைக் கொண்ட பொருட்களை கூட ஸ்கேன் செய்யலாம் plane ன் ஸ்கேனிங் என்பது பொருளின் வடிவத்திற்கு ஏற்றாற்போல் வரம்புகள் இருக்கும் எனவே பொதுவாக நாம் இந்த ரோட்டரி ஸ்கேனிங் முறையைத் தேர்வு செய்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஒரு ரெக்டிலினியர் அல்லது சமதளப் பரப்பு பொருள் அல்ல எனவே இங்கே pitch ஐ பார்க்கலாம் நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சமதள பரப்பு பொருள் அல்ல என்பதால் நாம் சுற்றளவு option ஐ தேர்வு செய்கிறோம் இது சமதள பரப்பு ரோட்டரி option ற்கு நாம் pitch ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டு வகைகள் pitch கள் உள்ளன ஒன்று சுற்றளவு pitch மற்றொன்று height direction pitch துண்டுகளின் உயரத்தை செங்குத்து திசையில் அமைக்க உயர திசை pitch பயன்படுத்தப்படுகிறது 1 மிமீ 1 2 மிமீ 1 4 மிமீ போன்றவை உயரமாகும் 2 மிமீ என்பது இங்கே pitch எனவே இது முந்தைய சொற்பொழிவில் நாம் கண்ட தீர்மானம் இங்கே இயல்புநிலை pitch 0 9 ஆக கொடுக்கப்பட்டுள்ளது சுற்றளவு pitch மிமீ அல்ல டிகிரிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே சுற்றளவு சுழற்சி 0 9 டிகிரி ஆகும் ஒரு ஸ்கேனிங்கிற்கு குறைந்த பட்சம் 0 9 டிகிரி தேவைப்படும் கேமரா மேலும் கீழும் நகர்கிறது இது உயர திசை pith ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது இங்கே நாம் 1 மி ஸ்கேன் செய்யக்கூடிய அதிகபட்ச pitch 4 மிமீ ஐ தேர்வு செய்யவேண்டும் அதை நாம் இங்கே காணலாம் எனவே pitch யை 3 க்கு மாற்றுகிறோம் அங்கு சுற்றளவு பிட்ச் டிகிரி இல் இருக்கும் சுற்றளவு pitch கான தீர்மானம் 0 18 டிகிரி ஆகும் இங்கே 0 18 குறைந்தபட்ச டிகிரி மற்றும் உயர திசை pitch க்கு 0 2 மிமீ குறைந்தபட்சமாக இருக்கும் சில நேரங்களில் பொருளின் உயரம் நமக்குத் தெரியாது அந்த நேரத்தில் முன்னோட்ட பட்டன் னைக் கிளிக் செய்யலாம் நாம் பொருளின் முழு உயரத்தையும் ஸ்கேன் செய்ய வேண்டும் எனவே பொருளின் உயரத்திற்கு ஏற்ப pitch தேர்ந்தெடுக்கப்படுகிறது நாம் முன்னோட்டம் என்பதைக் கிளிக் செய்தால் அது பொருளின் உயரத்தை ஸ்கேன் செய்யும் முன்னோட்டம் ஸ்கேனிங் கிளிக் செய்த பிறகு ஸ்கேனிங் நடக்கிறது ஒளி சுழல்கிறது ஒற்றை ஃபிளாஷ் பிளாஷ் ஐ பார்க்கமுடிகிறது இப்போது ஸ்கேனிங் உண்மையான உயரத்தையும் பொருளின் விட்டத்தையும் சொல்கிறது நாம் அதை சரிசெய்ய முடியும் முன்னோட்டம் மூலம் நாங்கள் ஸ்கேனிங் செய்கிறோம் பொருளின் உயரம் என்ன என்பது குறித்து நாமக்குத் தெரியாது எனவே நாம் என்ன செய்ய முடியும் என்பது முன்னோட்டவ பட்டனை கிளிக் செய்யாமல் நாம் உயரத்தை தீர்மானிக்க முடியாது இங்கே நாம் அதிகபட்சம் 4 அல்லது 6 ஐ ஸ்கேன் செய்யக்கூடிய அதிகபட்ச உயரமாக கருதுகிறோம் மற்றும் முழு உயரத்தையும் ஸ்கேன் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் அது அதிக நேரத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் preview பட்டன் ஐ கிளிக் செய்ய வேண்டும் preview வை கிளிக் செய்தால் scanning தொடங்கிவிடும் இது விரைவான ஸ்கேனிங் ஆனால் சரியான ஸ்கேனிங் அல்ல சரியான ஸ்கேனிங் என்பது அது பொருளின் சரியான உயரத்தை ஸ்கேன் செய்ய வேண்டும் preview பட்டனை அழுத்திய பின் ஸ்கேனிங் இயங்குகிறது அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஒற்றை ஃபிளாஷ் இங்கு காணலாம் இப்போது ஸ்கேனர் பொருளின் உண்மையான உயரத்தையும் விட்டத்தையும் படித்து நமக்குச் சொல்லும் நாம் 406 மிமீ வரை செல்ல வேண்டிய உயரத்தை சரிசெய்ய முடியும் அதை நாம் சரிசெய்யக்கூடிய உயரத்தை அது தீர்மானிக்கும் எனவே இந்த ஸ்கேனின் சரியான அளவை அளவிடுவது அல்லது பெறுவது இது துல்லியமான ஸ்கேனிங் அல்ல நடக்கும் ஒரு முன்னோட்டமாகும் எனவே ஸ்கேனிங் நடைபெறும் போது அது முன்னோட்ட தரவு அதற்கு உள்ளீட்டைக் கொடுத்ததை சரியாக ஸ்கேன் செய்யும் எனவே இது ஒரு கடினமான ஸ்கேனிங் ஆகும் இது கேமரா மேலே செல்கிறது மற்றும் கேமரா இப்போது இங்கே உள்ளது பொருள் மேசையின் உயரத்தை இங்கே சுழற்றுவதை இது சரிபார்க்கிறது எனவே மேசை சுழலும் மற்றும் அது சுற்றளவு வடிவவியலை விவரிக்கிறது மற்றும் கேமரா உயரத்தைக் கண்டறிகிறது எனவே அந்த விஷயங்கள் இங்கே திரையில் வரையறுக்கப்படுகின்றன இது முன்னேற்றத்தைக் காட்டுகிறது இது முன்னோட்ட கட்டத்தில் இந்த ஸ்கேனிங்கில் சுமார் 29 சதவிகிதம் நடந்துள்ளது என்பதைக் காட்டுகிறது இது முன்னேற்றத்தைக் காட்டுகிறது இப்போது 41 சதவிகிதம் இப்போது 43 45 இந்த மாதிரிக்காட்சி இங்கே நடக்கிறது இது 4 மற்றும் 6 ஐ இங்கே காண்பிக்கும் ஒரு விஷயத்தையும் இங்கே 406 மில்லிமீட்டர் காணலாம் இப்போது இது இங்கே 172 172 6 ஐக் காட்டுகிறது அதாவது இந்த பொருளின் அதிகபட்ச உயரம் 172 6 மற்றும் நாம் 406 மிமீ செல்ல வேண்டும் எனவே இந்த உயரம் வரை அது செல்லும் அதிகபட்ச உயரம் வரை ஸ்கேன் செய்யும் எனவே இது பொருளின் உயரத்தை தசமத்தின் ஒரு இடம் வரை அளவிடும் எனவே இங்கே நாம் விட்டம் இருப்பதைக் காணலாம் மைனஸ் 50 முதல் 50 வரையிலான மையக் கோடு இது 100 க்கும் குறைவானது 50 இங்கு வந்தால் 50 இந்த வரி எனவே இது 50 ஆகவும் 80 அல்லது அதற்கு குறைவாகவும் உள்ளது எண்பது மிமீ விட்டம் உள்ளது எனவே என்ன நடக்கும் என்று ஸ்கேன் செய்யும்போது இந்த டயாவை விட்டம் மட்டுமே வாசிப்போம் இந்த உயரம் இந்த டயா மற்றும் 406 மிமீ வரை உயரத்தை வாசிப்பதில் நேரத்தை வீணாக்காது நீங்கள் முன்னோட்ட விருப்பத்தைத் தேர்வு செய்யவில்லை என்றால் அது அறையில் முழு அளவையும் ஸ்கேன் செய்யும் எனவே ஸ்கேன் தொடங்குவோம் எனவே உயரத்தின் திசை 0 8 மற்றும் சுற்றளவு pitch 0 9 டிகிரி என நான் சரிசெய்கிறேன் நாங்கள் ஸ்கேன் செய்யத் தொடங்கினோம் இப்போது அதைச் செயலாக்குகிறது இப்போது அது தரவைப் பெறும் தரவு செயலாக்கத்தைப் பெறுகிறது ஒரு சிறிய சிவப்பு விளக்கு கீழே இருந்து தொடங்கி உயரத்தை நோக்கி நகர்வதைக் காணலாம் எனவே இது மிகவும் சிறியது அல்லது மிகச் சிறிய ஒளி நிர்வாணக் கண் வழியாகப் பார்ப்பது கடினம் இது பொருள் வெவ்வேறு வளைவுகளை கொண்டுள்ளது அது அருகில் வரும்போது உங்களுக்குக் காட்ட முயற்சிகிறேன் அது சுழன்று கொண்டிருக்கிறது மற்றும் ஒளி இங்கே இருக்கும் ஸ்கேனிங் கீழே இருந்து தொடங்கியது எனவே ஒளி இங்கே இருக்கும் எனவே நாம் இங்கே உடலின் பாதத்தை ஸ்கேன் செய்கிறோம் என்பது பொருளின் பாதத்திற்கு அருகில் உள்ளது எனவே அது இங்கே சுற்றி வரும் ஆம் இங்கே நாம் ஒளியைப் பார்த்தோம் இது சிவப்பு விளக்கு நீங்கள் சிவப்பு ஒளியைக் கண்டீர்கள் இது இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு நகரும் எனவே இது இங்கே சிவப்பு விளக்கு எனவே இது ஒரு சிவப்பு விளக்கு இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு நகரும் எனவே இது நடக்கும் ஸ்கேனிங் மற்றும் இது அடித்தளத்திலிருந்து சுமார் 20 மிமீ உயரத்தை எட்டியுள்ளது மற்றும் ஸ்கேனிங் இப்படித்தான் நடக்கிறது இப்போது நாங்கள் முழு மாடலையும் ஸ்கேன் செய்வோம் ஏனெனில் இது முழு நேரத்தையும் ஸ்கேன் செய்து கணினியில் உருவாக்கப்படும் தரவைப் பெறும் ஸ்கேனிங் நடக்கிறது மற்றும் சுமார் 25 சதவிகித ஸ்கேனிங்கில் 26 சதவிகிதம் ஸ்கேனிங் நடந்துள்ளது மதிப்பிடப்பட்ட நேரம் 19 நிமிட செயலாக்க நேரம் எனவே மொத்த வேலைக்கு சுமார் 28 நிமிடங்களுக்கு மேல் இருந்தது 19 நிமிடங்கள் மீதமுள்ளன எனவே இங்கு ஸ்கேனிங் நடக்கிறது இது வரை சுமார் 27 சதவீத தரவைப் பெற்றுள்ளது இது ஸ்கேனிங்கின் முன்னேற்றத்தைக் காட்டுகிறது எனவே இதை நாங்கள் ஸ்கேன் செய்த தரவைப் பெற்றுள்ளோம் முழு ஸ்கேனிங் நடந்தது உடல் தோற்றம் தோற்றத்தை நீங்கள் காணலாம் எனவே இது எல்லா சத்தங்களுடனும் தரவை நாங்கள் சுத்தம் செய்யாத அனைத்து பிழைகளுடனும் உள்ள மாதிரி இங்கே சில சத்தங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் இது தேவையற்ற கோடுகள் இவை சத்தம் அல்லது பிழைகள் எனப்படும் எனவே இந்த சிக்கலான பொருளில் இது எளிமையாக இருக்கும்போது அல்லது ஒரு சிலிண்டரில் சில பிழைகள் வரும்போது அது வரும் ஏனெனில் அதைக் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனெனில் இந்த வெற்று இடத்தை பொருளின் கைக்கு பின்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே இங்கேயும் நாம் இதைச் செய்ய வேண்டும் சில மந்தநிலை சில விஷயங்கள் வரவில்லை எனவே இங்கே வெவ்வேறு கருவிகளைப் பயன்படுத்தி எளிதாக வேலை செய்யலாம் எனவே இந்த பிழைகளை மாற்றியமைப்பதற்கும் சரிசெய்வதற்கும் நாம் தரவை ஒரு பயனுள்ள வடிவத்தில் சேமித்து மாடலிங் செய்வதற்குச் செல்கிறோம் அங்கு நாங்கள் திட்டுகள் மற்றும் மேற்பரப்பில் வேலை செய்கிறோம் மேலும் திடமான மேற்பரப்பை ஒழுங்காக உருவாக்கி அனைத்து சத்தங்களையும் அகற்றுவோம் இந்த காட்சியை நீங்கள் காணலாம் இவை சிவப்பு கோடுகள் சில ஆழம் அல்லது சில பிழைகள் இருப்பதைக் காட்டுகின்றன சில சத்தங்கள் இங்கே காண்பிக்கப்படுகின்றன இது சில சத்தங்கள் உள்ளன என்பதைக் காண்பிப்பதற்காக மட்டுமே எனவே இது ஸ்கேன் செய்யப்பட்ட தரவு அல்லது புள்ளி கிளவுட் தரவு எனவே இது இங்கே காட்டப்பட்டுள்ள புள்ளி cloud எனவே இது புள்ளி cloud இது பல புள்ளிகளில் உள்ள தரவைக் காண்பிக்கும் பல புள்ளிகள் காண்பிக்கப்படுகின்றன மேலும் புள்ளிகள் 2 அடர்த்தியாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே அதனால்தான் இந்த புள்ளிகள் இங்கே இருப்பதைக் காண முடிந்தால் அது முழு கருப்பு நிறத்தைக் காட்டுகிறது இந்த புள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே இந்த புள்ளிகளிலிருந்து பெறப்படும் சத்தம் என்று நாம் அழைத்தது இந்த புள்ளிகளிலிருந்து ஒரு திடத்தை உருவாக்கியுள்ளது எனவே இது புள்ளி cloud தரவிலிருந்து மிகக் குறைந்த அடர்த்தியான cloud ஐ காணலாம் மற்றும் அதை அங்கிருந்து அகற்றலாம் இதனால் அது மிக எளிதாக நடக்கும் எனவே தானியங்கி மேற்பரப்பு உருவாக்கம் இந்த மேற்பரப்பை இங்கே உருவாக்கியுள்ளது இந்த மேற்பரப்பு இங்கே உருவாக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் எனவே அது இல்லாத பொருளின் ஒரு பகுதியாக ஆக்கியுள்ளது இந்த புள்ளிகளை நாம் அகற்றலாம் இந்த பாகத்தை நாம் தேர்ந்தெடுக்கலாம் இந்த புள்ளிகளை அகற்றலாம் மற்றும் வேலை செய்யலாம் இப்போது இவை சில தேவையற்ற புள்ளிகள் சில புள்ளிகள் உள்ளன அங்கு சில திட்டுகளைச் சேர்க்கும்போது தரவு காணாமல் போகக்கூடும் எனவே இவை அனைத்தும் வேலை செய்யப்பட வேண்டும் மென்பொருளை ஆதரிப்பவர்களும் இதைச் செய்கிறார்கள் இது வேலை செய்ய உதவுகிறது இது மருத்துவர் பிக்ஸா 3 வழங்கிய மென்பொருள் மட்டுமே நிறுவனத்தின் பெயர் ரொனால்ட் இந்த மென்பொருள்கள் கணினி உதவி உற்பத்திக்கான CAM மாதிரியை உருவாக்க உதவுகின்றன மேலும் 3D அச்சிடலுக்கு இவை நேரடியாகப் பயன்படுத்தப்படலாம் எனவே இது தரவின் கண்ணி வடிவம் இந்த தரவு பொருளின் கண்ணி வடிவத்தில் இது தரவின் மூல வடிவமாகும் இவை வேலை செய்ய வேண்டிய திட்டுகள் ஆகும் எனவே இது அடர்த்தி எனவே இவை அனைத்தும் ஒரு வகையில் பிக்சல்கள் எனவே இவை வெற்று இடங்கள் திட்டுகள் வைக்கப்பட வேண்டும் எனவே இதுதான் தரவை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் எனவே இது விற்பனையாளரால் வழங்கப்பட்ட கையேடு நாங்கள் இப்போது பார்த்த இந்த படிகளை அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நீங்கள் இயந்திரத்தைத் தொடங்குங்கள் பின்னர் இந்த சாளரம் திறக்கும் ஸ்கேன் பட்டன் னைக் கிளிக் செய்க நாங்கள் ஸ்கேனிங் பயன்முறையைத் தேர்வு செய்கிறோம் அது ரோட்டரி அல்லது சமதளப் பரப்பு ஸ்கேனிங் மற்றும் sphere அல்லது சிலிண்டருக்கு அருகில் இருக்கும் பொருளை ரோட்டரி பயன்முறையில் பயன்படுத்தலாம் மற்ற பொருள்கள் சமதளப் பரப்பு பயன்முறையில் செல்கின்றன பொருள்களின் உயரம் மற்றும் அகலம் அல்லது ஆரம் அல்லது விட்டம் ஆகியவற்றை இறுதி செய்ய முன்னோட்ட பட்டனைக் கிளிக் செய்க எனவே பின்வரும் அமைப்புகளை நாம் செய்ய வேண்டிய முன்னோட்டத்தைப் பார்க்கும்போது ஐந்தாவது படி 4 பொதுவான படிகள் இந்த ஸ்கேனிங் ஒரு pitch என்பதைத் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு இது தேவை இந்த விஷயத்தை இறுதி செய்ய வேண்டும் இதை நாம் சரியாக ஸ்கேன் செய்ய வேண்டும் ஸ்கேன் செய்யும் போது 1 2 முதல் 6 மேற்பரப்புகள் வரை கூட நாம் குறிப்பிடலாம் இந்த ஸ்கேனிங் கோணம் நாம் குறிப்பிட்டுள்ளபடி பொருளின் வடிவத்துடன் பொருந்தக்கூடிய மேற்பரப்புகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது நல்லது லேசர் இல்லாத மேற்பரப்பின் கோணம் முன்னோட்டத்தை மேல் பார்வைக்கு அமைப்பது நல்லது எனவே இதற்கு முன் நான் இன்னும் ஒரு விஷயத்தை பயனுள்ள சென்சார் பகுதியைக் குறிப்பிட விரும்புகிறேன் இப்போது இங்கே வலதுபுறத்தில் உள்ள படம் லேசர் கற்றை இயந்திர சென்சார் துப்பறியும் பிரதிபலிப்பு பொருள்களை ஸ்கேன் செய்ய அனுமதிக்கும் பகுதியைக் காட்டுகிறது ஒரு மேசை சுழலும் மற்றும் பொருள் இந்த பகுதி வழியாக செல்லும் போது லேசர் ஒளி ஸ்கேன் செய்யப்படலாம் என்பதை மேற்பரப்புகள் பிரதிபலிக்கின்றன கணிசமாக சீரற்ற அல்லது கிராங்க் வடிவிலான ஒரு பொருளை ஸ்கேன் செய்யும் போது மேற்பரப்புகள் லேசர் ஒளியை பிரதிபலிக்கின்றன இப்போது நீங்கள் இந்த பயனுள்ள சென்சார் பகுதியை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கலாம் இந்த பயனுள்ள சென்சார் பகுதி இதுதான் இது இப்போது மேசை இது ஒரு திசையன் சென்சார் பகுதிக்கு பயனுள்ளதாக இல்லை பொருளை பக்கத்தில் வைக்க பரிந்துரைக்கப்படவில்லை அதனால்தான் பொருளை இங்கே மையத்தில் வைத்திருந்தோம் எனவே பொருள் மேசையின் விளிம்பில் பொருத்தப்பட்டால் முழு பொருளையும் சரியாக ஸ்கேன் செய்ய முடியாது எனவே இந்த விஷயத்தில் நிழல் பகுதியால் சூழப்பட்ட பகுதியின் வலதுபுறத்தில் காட்டப்பட்டுள்ள ஆப்பிள் ஸ்கேன் செய்யப்படவில்லை இப்போது சமதளப் பரப்பு ஸ்கேனில் pitch எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் ரோட்டரி ஸ்கேனில் pitch எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் காணலாம் இது ஒரு கட்டம் இந்த கடைசி புள்ளியாகும் தொடக்க புள்ளியாக இந்த உயரம் pitch குறைந்தபட்ச pitch இதுதான் இது குறைந்தபட்ச pitch இது 0 எனவே தரவு எந்த அளவிற்கு சரி செய்யப்படுகிறது என்பதை உறுதி செய்யும் இங்குள்ள கையேட்டில் உள்ள சிலவற்றை சுருக்கமாக ஆய்வகத்தில் பார்த்தோம் சில விஷயங்கள் கையேட்டில் உள்ளன எனவே செயல் விளக்கத்தில் காட்டியதைப் போலவே ஸ்கேன் செய்யப்பட்ட முடிவுகளை நாம் சரிபார்க்கிறோம் பொருள் என்று அழைக்கப்படும் இந்த ஸ்கேன் வெளியீட்டை நாங்கள் பெறுகிறோம் நாம் முன்னால் ஆராய வேண்டிய பகுதியை நோக்குவதற்கு பொருளை இழுக்கிறோம் எனவே நாம் வெவ்வேறு மேற்பரப்புகளைத் தேர்ந்தெடுக்கலாம் எனவே இந்த plane என்பது பொருள்களின் எண்ணிக்கையைக் கொண்ட குழுவின் பெயரைக் குறிக்கிறது எனவே இந்த சுவிட்ச் பொருள்களின் குழுவை மறுப்பதற்கும் காண்பிப்பதற்கு உள்ளது நாம் வெவ்வேறு பொருள்களை ஸ்கேன் செய்து அவற்றை ஒன்றாக இணைக்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட பகுதியைத் தேர்ந்தெடுத்து ஸ்கேன் செய்கிறோம் எனவே குறிப்பிட்ட பகுதியைத் தேர்ந்தெடுக்க ஸ்கேன் செய்து மீட்டெடுக்கலாம் எனவே அடிப்படை ஸ்கேனிங்கிற்குப் பிறகு ஒருவர் குறிப்பிட்ட பகுதிகளைத் தேர்ந்தெடுத்து கூடுதல் ஸ்கேனிங் அல்லது Reஸ்கேனிங் செய்ய முடியும் மறு ஸ்கேனிங்கின் மாறுபட்ட வகைகள் பின்வருமாறு முதலிடம் reஸ்கான் அளவீட்டு புள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க விரும்பும்போது மீட்டெடுப்பதைப் பயன்படுத்துகிறோம் எனவே புள்ளிகளை ஸ்கேன் செய்து 3D தரவை நிறைவு செய்யும் அளவை அதிகரிக்கவும் pitch குறைவாக இருப்பதால் சில நேரங்களில் இந்த கேமராவில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் எங்களுக்கு கூடுதல் விவரங்கள் தேவைபடுகின்றது சில நேரங்களில் ஸ்கேன் செய்யப்பட்ட தரவு காணாமல் போகலாம் எனவே நாம் மீண்டும் இந்த பகுதியில் ஸ்கேன் செய்கிறோம் இந்த வழக்கில் கரடுமுரடான ஸ்கேனிங்கிற்கு நாம் கட்டாயப்படுத்துகிறோம் இது ஃபைன் ஸ்கேனிங் இது கரடுமுரடான ஸ்கேனிங் ஆகும் எனவே லைன் ஸ்கேன் அல்லது பாயிண்ட் ஸ்கேன் சில நேரங்களில் CAD மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் புரோகிராம்களைப் பயன்படுத்தி 3 dimensional மாடலிங் செயல்பாடுகளுக்கு துணைத் தரவாக வரி பிரிவு அல்லது புள்ளி தரவை வழங்க விரும்பும்போது லைன் ஸ்கேனிங் மற்றும் பாயிண்ட் ஸ்கேனிங்கைப் பயன்படுத்துகிறோம் எனவே இவை நிகழலாம் நாங்கள் குறிப்பிட்ட பகுதியில் ஸ்கேன் செய்து இந்த அடர்த்தியான பகுதியை மட்டுமே பெறுகிறோம் எனவே நாங்கள் இங்கே புள்ளி ஸ்கேனிங்கைச் செய்கிறோம் இங்கு 4 புள்ளிகளை 1 2 3 4 மட்டுமே வைத்திருக்க முடியும் லைன் ஸ்கேனிங் என்பது ஒரு 2 3 4 லைன் இதற்கிடையில் செய்துள்ளோம் இங்கே ஸ்கேனிங் மீண்டும் நடக்கும் மற்றும் புள்ளி நமக்கு 1 கிடைக்கிறது 2 3 புள்ளிகள் மற்றும் 3 ஆகியவை ஒரு வட்டத்தை உருவாக்க உதவும் குறைந்தபட்ச புள்ளிகளின் எண்ணிக்கையாகும் இந்த 3 புள்ளிகள் ஒரு வட்டத்தை உருவாக்க எங்களுக்கு உதவக்கூடும் மேலும் இந்த வட்டத்தை இந்த விஷயத்தில் ஸ்கேன் செய்யலாம் ஸ்கேனிங்கில் நாம் 4 புள்ளிகளை உண்மையில் ஒருங்கிணைப்பு அளவீட்டு இயந்திரத்தில் 4 புள்ளிகளை எடுத்தோம் CAD வரைபடத்தில் எந்த மென்பொருள் அல்லது Autocad பயன்படுத்தி வரையும்போது 3 புள்ளிகள் உள்ளன அடுத்தது ரோட்டரி ஸ்கேனிங் சமதளப் பரப்பு ஸ்கேன் அல்லது re ஸ்கான் ஆகியவற்றைப் பயன்படுத்தி சமதளப் பரப்பு மீண்டும் ஸ்கேன் செய்வதற்கான முறைகளை ஸ்கேன் செய்வது ரோட்டரி ஸ்கேன் நீங்கள் இந்த கையேடு வழியாக செல்லலாம் இது ரோட்டரி லைன் தடிமனான வரியால் காட்டப்படும் ஒரே கோடு பகுதியை ஸ்கேன் செய்யலாம் எனவே இந்த ஸ்கேன் reஸ்கான் அல்லது லைன் ஸ்கேன் reஸ்கான் மற்றும் லைன் ஸ்கேன் ஆகியவையும் நிகழலாம் எனவே ஸ்கேன் செய்ய முடியாத பகுதிகளை நாங்கள் மீண்டும் ஸ்கேன் செய்யும் போது சாதாரணமாக plane மீட்டெடுப்பதைத் தேர்வுசெய்கிறோம் பொருள் ஒரு சிக்கலான வடிவவியலைக் கொண்டிருக்கும்போது ரோட்டரி மீட்டெடுப்பையும் பயன்படுத்தலாம் எனவே இந்த வகையான ஸ்கேனிங்கைத் தேர்வுசெய்யலாம் அதன்படி அவை வெவ்வேறு முறைகளைக் கொண்டுள்ளது நான் புதிய polygonகளையும் உருவாக்கலாம் இது திட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது இது ஒட்டுதல் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக நாங்கள் இதை ஸ்கேன் செய்த சிற்பத்தின் தலையில் நீங்கள் கண்டது போல் இங்கே காணவில்லை என்றால் தலையில் ஏதோ காணவில்லை எனவே கூடுதல் polygonகளை இங்கு உருவாக்கலாம் பலகோண மெஷ் எனப்படும் polygon மெஷ் என்ற கட்டளையைப் பயன்படுத்தி அதை நிரப்பலாம் இது புதிய polygonகளைச் சேர்க்க உதவும் command இங்கே நாம் இடது மூலையில் polygon mesh ஐ பார்க்கமுடிகிறது இது மேலும் polygon mesh ஐ உருவாக்குகிறது polygon mesh க்கான அளவுருக்களை நாம் தேர்வு செய்கிறோம் மற்றும் polygon mesh dialogue பெட்டியின் விரிவான தகவல்கள் திறக்கப்படுகின்றன polygon mesh நோக்கம் தேவையானதாக இல்லாவிட்டால் அளவுருவை மாற்றி மீண்டும் உருவாக்கவும் இது நிகழக்கூடிய அம்சங்களில் ஒன்றாகும் எனவே இது பொதுவாக நாம் ஸ்கேனிங் செய்கிறோம் நாம் ஸ்கேன் செய்கிறோம் நாம் CAD தரவைப் பெறுகிறோம் அது தான் புள்ளி cloud இது முக்கோண mesh உருவாக்க உதவுகிறது அது mesh மேற்பரப்பைப் பெற உதவுகிறது பின்னர் திடமான மாடலிங் பெற உதவுகிறது பிழைகள் மற்றும் திட மாடலிங் ஆகியவற்றைக் கண்டோம் அதில் எவ்வாறு செயல்பட வேண்டும் விற்பனையாளரால் வழங்கப்பட்ட இதே போன்ற மென்பொருளில் நாம் எவ்வாறு வேலை செய்யலாம் அல்லது அவற்றில் வேலை செய்வதில் சிறந்த திறனைக் கொண்ட வேறு சில மென்பொருளில் நாம் வேலை செய்யலாம் மேலும் அவை இணைப்புகளைச் சேர்க்க தானியங்கு முறைகள் ஆனால் இது ஒரு சேமிக்கும் தரவு மற்றும் தரவு export தரவை export செய்வது DXF மற்றும் STL வடிவத்தில் உதவும் எனவே வேறுபட்ட மென்பொருள்கள் ஸ்கேன் செய்யப்பட்ட மாதிரியில் வேலை செய்ய உதவக்கூடும் நான் சொன்னது போல இந்த வழிகளில் DXF மற்றும் STL அனைத்தையும் export செய்யலாம் மற்றும் வேறு சில வடிவங்களிலும் export செய்யலாம் தரவின் குறிப்பிட்ட எடிட்டிங் செய்ய முடியும் நீங்கள் patches ஐ சேர்க்கலாம் CAD மாடலிங் அல்லது 3 D ஸ்கேனிங் பற்றி நீங்கள் அதிகம் படித்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய கூடுதல் விவரங்கள் இவைதான் எனவே இது 3D ஸ்கேனிங்கில் ஆய்வக செயல் விளக்கத்தில் இருந்தது நாங்கள் தரவுகளை clean செய்வதிலும் திடமான மாதிரியை உருவாக்குவதிலும் நாங்கள் பணியாற்றவில்லை ஏனெனில் நாங்கள் எல்லா commandலும் வேலை செய்யவில்லை ஏனெனில் இது ஒரு விரிவான விளக்கக்காட்சி 4 5 மணிநேரம் இருக்கலாம் எனவே டாக்டர் பிக்ஸா LPX 600 மாடலாக இருந்த 3 டD ஸ்கேனராக இருக்கும் இயந்திரத்தை எவ்வாறு இயக்குவது அல்லது வேலை செய்வது என்பதை ஆய்வக செயல் விளக்கத்தில் அறிந்து கொண்டோம் முந்தைய விரிவுரையில் ஆர்டெக் 3 D இடத்தை ஸ்கேனரால் பார்த்தோம் மேலும் இந்த தலைகீழ் பொறியியல் மற்றும் 3D அளவீட்டு பகுதிகளுடன் தொடர்பு கொள்ளப்பட்ட 3D அளவீடுகளின் ஒருங்கிணைப்பு அளவீட்டு இயந்திரம் முடிந்துவிட்டது அடுத்து செயல்முறைகள் விரைவான உற்பத்தி செயல்முறைகளுடன் தொடங்குவோம் முதல் செயல்முறை பேராசிரியர் ராம்குமார் பாலிமரைசேஷன் செயல்முறையைப் பற்றி விவரிப்பார் பின்னர் நாம் தூள் அடிப்படையிலான சேர்க்கை உற்பத்தி அல்லது விரைவான உற்பத்தி செயல்முறைகளை அடுத்த வாரத்தில் பார்ப்போம் சில செயல்முறைகள் ஓரிரு செயல்முறைகள் எதிர்வரும் வாரங்களில் பார்ப்போம் விரைவான உற்பத்திப் பொருட்களைப் பற்றி நாம் பார்ப்போம் பின்னர் விரைவான தயாரிப்பு வளர்ச்சியில் செயலாக்க பற்றி பார்க்கலாம் விரைவான தயாரிப்பு மேம்பாடு உற்பத்தியை விரைவாக உருவாக்க நாங்கள் முயற்சிக்கும் CAD தரவைப் பெறுகிறோம் இதில் சேர்க்கை உற்பத்திக்கான சரியான தளவமைப்பைத் தேர்ந்தெடுப்பதும் முக்கியமான தொழிற்சாலை உருவகப்படுத்துதலும் நிகழலாம் எனவே இந்த விஷயங்கள் பாடத்திட்டத்தில் மேலும் விவரிக்கப்படும் எனவே அடுத்த வாரத்தில் அடுத்த விரிவுரையில் சந்திப்போம்